எல்லோருக்கும் வணக்கம் கடந்த சில சொற்பொழிவுகளில் டிரான்ஸ்மிஷன் கோடுகள் மற்றும் பற்றி பேசினோம் டிரான்ஸ்மிஷன் கோடுகள் நாங்கள் கோஆக்சியல் கேபிள் சோர்ஸ்ம் தொடங்கினோம் பின்னர் ஸ்ட்ரிப் லைன் மைக்ரோஸ்ட்ரிப் வரி மற்றும் வேவ் கைடு பற்றி பேசினோம் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் ஏற்றப்பட்ட ஒரு வழக்கை நாங்கள் எடுத்துள்ளோம் ZL க்கு சமமான லோடு இம்பெடன்ஸ் நாங்கள் ஒரு சில வழக்குகளை எடுத்தோம் உதாரணமாக நாங்கள் பார்த்தோம் சுருக்கப்பட்ட ஒரு சிறிய டிரான்ஸ்மிஷன் லைன் அதாவது ZL 0 ஒரு இண்டக்டன்ஸ் செயல்படுகிறது l λ 4 வரியின் நீளம் இருக்கும் வரை வரி ஓபன் சர்க்யுட் இருந்தால் அது ஒரு கெபாசிடண்ஸ் போல் செயல்படுகிறது வழக்கு 3 என்பது லோடு இம்பெடன்ஸ் Z0 உடன் வரியை நிறுத்திவிட்டோம் வழக்கு இன்புட் இம்பெடன்ஸ் எப்போதும் வரி நீளத்தைப் பொருட்படுத்தாமல் Z0 இல் இருக்கும் என்பதைக் கண்டோம் நான்காவது வழக்கு எல் λ 4 வரியின் நீளம் எங்கே என்று நாங்கள் கருத்தில் கொண்டோம் எந்தவொரு தன்னிச்சையான லோடு இம்பெடன்ஸ் வேறு எந்த இம்பெடன்ஸ்ற்கும் மாற்ற முடியும் இப்போது இது மாற்றம் ஒற்றை ப்ரீக்குவெண்ஸி மட்டுமே நிகழ்கிறது எனவே பிற ப்ரீக்குவெண்ஸிகளில் என்ன நடக்கும் அதனால் இன்று நாம் ஸ்மித் விளக்கப்படம் இம்பெடன்ஸ் பொருத்தம் போன்ற பல்வேறு விஷயங்களைப் பார்ப்போம் லோடு சோர்ஸ் இம்பெடன்ஸ்டன் பொருந்தவில்லை பின்னர் மாக்ஸிமும் பவர் பரிமாற்றம் max power transfer பொருந்தாதுஎனவே இவை அனைத்தையும் ஒவ்வொன்றாகப் பார்ப்போம் எனவே முதலில் இன்புட் இம்பெடன்ஸ் எவ்வாறு வரையறுப்பது எனவே எந்தவொரு குறிப்பிட்ட வரியின் இன்புட் இம்பெடன்ஸ் அல்லது அது ஆண்டெனாவாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆம்ப்ளிபயர் அல்லது பிற காம்போனென்ட்ஸ்களை ரியல் மற்றும் இமேஜினரி சொற்களின் அடிப்படையில் RA மற்றும் j XA என வரையறுக்கலாம் எனவே இந்த இன்புட் இம்பெடன்ஸ்லிருந்து ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் நாம் கண்டுபிடிக்கலாம் ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் Γ Z A Z0 ஆல் வழங்கப்படுகிறது எனவே ZA ரியல் வேல்யு என்றால் மிக எளிமையான ஒரு விஷயத்தை எடுத்துக் கொள்வோம் அதாவது XA 0 மற்ற நிகழ்வுகளையும் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்வோம் எனவே ZA சமமாக இருந்தால் 100 Ω என்று சொல்லலாம் மற்றும் வரியின் கேரக்டரிஸ்டிக் இம்பெடன்ஸ் 50 Ω என்று சொன்னால் இந்த சமன்பாட்டிலிருந்து நாம் ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் கணக்கிடலாம் எனவே இது 100−50 100 50 ஆக இருக்கும் எனவே அது 50150 13 VSWR என்ற மற்றொரு அளவையும் வரையறுப்போம் இது வோல்டேஜ் ஸ்டாண்டிங் வேவ் ரேஸியோக் குறிக்கிறது இது VSWR Vmax Vmin என வரையறுக்கப்படுகிறது மற்றும் VSWR க்கான வெளிப்பாடு இந்த சமன்பாட்டால் வழங்கப்படுகிறது இங்கே இது உண்மையில் ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்டின் அளவை எடுத்துக்கொள்வதை நீங்கள் இங்கே காணலாம் இங்கே ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் ஒரு காம்ப்லெஸ் எண் நிச்சயமாக நான் ZA 100 Ω எடுத்துக்கொண்டேன் எனவே இது ஒரு ரியல் அளவு ஆனால் ZA பல சந்தர்ப்பங்களில் ஒரு காம்ப்லெஸ் எண்ணாக இருக்கும் எனவே ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் காம்ப்லெஸ் எண்ணாக இருக்கும் இருப்பினும் இங்கே நாம் ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்டின் அளவை எடுத்துக்கொள்கிறோம் எனவே இங்கிருந்து VSWR மதிப்பை நாம் கணக்கிட முடியும் ஆனால் நீங்கள் வரையறுக்கும் நிகழ்வுகளைப் பார்த்தால் ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் Γ 0 மற்றும் இது 0 எனில் VSWR 1 க்கு சமமாக இருக்கும் மேலும் ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்டின் அளவு 1 ஆக இருந்தால் 1 1 2 ஆக இருக்கும் ஆனால் 1 1 என்பது 0 எனவே அது இண்பிநிடிக்குச் செல்கிறது எனவே VSWR 1 முதல் இண்பிநிடி வரை மாறுபடும் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் 13 ஆகும் நாங்கள் மதிப்பை மாற்றுகிறோம் எனவே இங்கிருந்து நாம் சொல்லலாம் 1 13 1−13 ஆக இது 43 23 2 ஆக இருக்கும் எனவே ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் Γ 13 க்கு VSWR 2 ஆக வெளிவருகிறது மேலும் ஒரு அளவை வரையறுப்போம் இது ஒரு பவர் ரெபிளேக்டெட் எனவே பவர் என்ன ரெபிளேக்டெட்கிறது நாம் ஒரு இன்புட்க் கொடுக்கிறோமா ஒன்று லோடுக்குச் செல்கிறதா என்று சொல்லலாம் மாக்ஸிமும் பவர் பரிமாற்ற தியரம் ma Power transfer theorem லோடு இம்பெடன்ஸ் இருந்தால் மாக்ஸிமும் பவர் பரிமாற்றம் max power transfer கிடைக்கும் என்று காம்போனென்ட்ஸ்கிறது சோர்ஸ் இம்பெடன்ஸ்க்கு சமம் ஆனால் லோடு இம்பெடன்ஸ் சோர்ஸ் இம்பெடன்ஸ்க்கு சமமாக இல்லாவிட்டால் பவர்யின் ஒரு பகுதி மீண்டும் ரெபிளெக்டாகும் எனவே மீண்டும் ரெபிளெக்டாகும் பவர் என்ன என்பதைப் பார்ப்போம் மீண்டும் ரெபிளெக்டாகும் பவர் Pr | Γ |2 ஆல் வழங்கப்படுகிறது மீண்டும் நீங்கள் பார்க்க முடியும் இது காமாவின் அளவு எனவே இப்போது இந்த குறிப்பிட்ட வழக்கை எடுத்துக் கொண்டால் இங்கே Pr என்பது வேறு ஒன்றும் இல்லை | Γ |2 இது 132 19 க்கு சமம் மற்றும் நீங்கள் சதவீதம் வாரியாகக் கண்டால் அது உண்மையில் 11 1 இப்போது இந்த குறிப்பிட்ட VSWR 2 க்கு சமமான பல சந்தர்ப்பங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை எனவே இதன் பொருள் என்னவென்றால் உண்மையில் 11 1 ரெபிளேக்டெட் பவர்யை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் பல முறை என்றாலும் அவர்கள் இதைப் பற்றி பேசுவது ஏறக்குறைய 10 க்கு சமம் சரி எனவே இது 11 1 என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் பல முறை VSWR 2 க்கு சமமாக தோராயமாக 10 க்கும் குறைவான ரெபிளேக்டெட் பவர்யாக கருதப்படுகிறது இது உண்மையில் இல்லை எனவே இதன் பொருள் லோடு இம்பெடன்ஸ் 100 Ω ஆக இருந்தால் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இது ரெபிளெக்டாகும் பவர்யை நாம் பெறப்போகிறோம் லோடு இம்பெடன்ஸ் 50 Ω ஆக இருந்தால் என்ன நடந்திருக்கும் எனவே 50−50 0 பின்னர் ரெபிளேக்டெட் பவர் Pr 0 ஆக இருக்கும் எனவே இப்போது பார்ப்போம் லோடு இம்பெடன்ஸை 50 Ω ஆக மாற்ற குஆர்டெர் வேவ் ட்ரான்ஸ்போர்மர் பயன்படுத்தப்படலாம் என்பதை முந்தைய வழக்கில் பார்த்தோம் எனவே இப்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே 100 Ω முதல் 50 Ω வரை இம்பெடன்ஸ் பொருத்தத்தை செய்ய விரும்பும் ஒரு வழக்கை நாங்கள் எடுப்போம் இப்போது எளிமையான விஷயங்களில் ஒன்று லோடு இம்பெடன்ஸ் 100 Ω ஆக இருந்தால் நான் 100 Ω ரெஸிஸ்டோரை இணையாக வைக்கலாம் மேலும் எனக்கு Zin 50 Ω கிடைக்கும் இப்போது அது ஒரு மோசமான தீர்வு ஏனென்றால் நான் இருந்தால் 100 Ω இன் லோடு இம்பெடன்ஸ்க்கு இணையாக 100 Ω ரெஸிஸ்டோரை வைக்கவும் பின்னர் அந்த 100 ரெஸிஸ்டோரில் 50 பவர் டெஸிபேட்டாகும் எனவே அது ஒரு நல்ல தீர்வு அல்ல எனவே குஆர்டெர் வேவ் ட்ரான்ஸ்போர்மர்யின் முந்தைய சொற்பொழிவில் நாங்கள் செய்த ஒற்றை பகுதியை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா என்று பார்ப்போம் எனவே படிப்படியாக செல்லட்டும் எனவே இது லோடு இம்பெடன்ஸ் என்று சொல்லலாம் இது கேரக்டரிஸ்டிக் இம்பெடன்ஸ் Z0 இன் டிரான்ஸ்மிஷன் லைன் நீளம் l λ 4 மற்றும் Zin என்றால் என்ன என்பதை நாம் அறிய விரும்புகிறோம் எனவே λ 4 ட்ரான்ஸ்போர்மர்க்கு Z¿ Z02 ZL என்பதைக் கண்டோம் எனவே இங்கே ZL 100 Ω ஆகவும் விரும்பிய Zin 50 Ω ஆகவும் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நாம் Z0 இன் வேல்யு கணக்கிடலாம் எனவே இது Z0 இது √Z¿ ZL ஆகும் எனவே √50 × 100 நமக்கு 70 7 Ω கிடைக்கிறது எனவே ஒரு குறிப்பிட்ட ப்ரீக்குவெண்ஸி நீளம் l λ4 என்ற பரிமாற்றக் கோட்டைப் பயன்படுத்தினால் இந்த 100 Ω இம்பெடன்ஸை 50 Ω இம்பெடன்ஸ்க்கு மாற்றலாம் இப்போது ஒரு விஷயத்தை நினைவில் வையுங்கள் இந்த குறிப்பிட்ட விஷயம் ஒரு ப்ரீக்குவெண்ஸி மட்டுமே நடக்கும் அங்கு இந்த நீளம் l λ4 சரி எனவே எடுத்துக்காட்டாக இது எல்லாம் காற்றில் இருப்பதாக கருதி 1 GHz இல் குஆர்டெர் வேவ் ட்ரான்ஸ்போர்மர் என்று சொல்லலாம் எனவே 1 ஜிகாஹெர்ட்ஸ் வேவ்லேந்த் 30 செ எனவே 304 7 எனவே இந்த நீளத்தை 7 மீ ஆக தேர்வு செய்துள்ளோம் என்று சொல்லலாம் எனவே இப்போது இந்த 7 மீ 1 ஜிகாஹெர்ட்ஸில் மட்டுமே λ 4 ஆக இருக்கும் எனவே 0 9 ஜிகாஹெர்ட்ஸ் அல்லது 0 8 ஜிகாஹெர்ட்ஸ் அல்லது 1 1 ஜிகாஹெர்ட்ஸ் அல்லது 1 2 ஜிகாஹெர்ட்ஸில் என்ன நடக்கும் அடுத்த ஸ்லைடில் ப்ரீக்குவெண்ஸி மாறும்போது என்ன நடக்கும் என்பதைக் காண்போம் எவ்வாறாயினும் டபுள் ஸெக்ஸன் குஆர்டெர் வேவ் ட்ரான்ஸ்போர்மர்யைப் பயன்படுத்தும் மற்றொரு விஷயத்தை இங்கே பார்ப்போம் எனவே ஒரு λ 4 பிரிவைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக இதனுடன் ஒப்பிடுகையில் இங்கு என்ன செய்யப்படுகிறது இப்போது நாங்கள் இரண்டு λ 4 பகுதியைப் பயன்படுத்தினோம் எனவே இங்கே இந்த குறிப்பிட்ட டிரான்ஸ்மிஷன் லைன்யின் கேரக்டரிஸ்டிக் இம்பெடன்ஸ் Z01 மற்றும் இந்த வரியின் கேரக்டரிஸ்டிக் இம்பெடன்ஸ் Z02 ஆகும் எனவே இங்கே Z இன்புட் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் இந்த Z இன்புட் 50 Ω க்கு சமமாக இருக்க விரும்புகிறோம் இந்த குறிப்பிட்ட வழக்கில் Z 100 Ω என்பதை நாங்கள் அறிவோம் எனவே இந்த இடத்தில் Zin1 என்றால் என்ன என்பதை முதலில் பார்ப்போம் எனவே Zin1 Z¿1 Z012ZL ஆக இருக்கும் எனவே இப்போது இங்கிருந்து நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் அது Zin இப்போது Zin என்னவாக இருக்கும் எனவே நாம் இங்கே Zin1 ஐ மாற்றுகிறோம் இப்போது Zin1 இன் மதிப்பை இங்கிருந்து மாற்றுகிறோம் எனவே நாம் இங்கே வைத்தால் இது இப்போது Z02 ஆக மாறும் இந்த சொல் இங்கு வரும் இது Z01 மற்றும் இந்த சொல் எண்களுக்கு செல்லும் எனவே இப்போது Z¿ Z02Z012ZL க்கு சமமான சொல் எனவே இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் Z02 மற்றும் Z01 இன் வேல்யுகள் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் இங்கிருந்து ZL 100 Zin1 50 ஆகும் எனவே இங்கிருந்து நீங்கள் Z02Z01 √ Z¿1ZL என்று சொல்லலாம் எனவே இப்போது மதிப்பை மாற்றினால் இது 1√2 க்கு சமம் இப்போது ஒரே ஒரு சமன்பாடு மட்டுமே உள்ளது மற்றும் இரண்டு அறியப்படாதவை இருப்பதை இங்கே காணலாம் எனவே இதன் பொருள் இப்போது நாம் மதிப்பில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் எனவே Z01 இன் வெவ்வேறு வேல்யுகளைத் தேர்வுசெய்ய உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் உள்ளது எனவே சில வழக்குகளை இங்கே எடுத்துக் கொள்ளலாம் எனவே நான் Z02 50 ஐ எடுத்துக் கொண்டால் Z01 70 7 Ω ஆக இருக்கும் நாம் Z02 100 ஐ எடுக்கலாம் அந்த விஷயத்தில் இது 100√2 ஆக இருக்கும் அது 141 ஆக இருக்கும் நாம் Z02 ஐ 10 ஆக எடுத்துக் கொள்ளலாம் பின்னர் இது 40 அறியப்படும் எனவே இப்போது இந்த தேர்வுகள் அனைத்திலும் எது சிறந்த தேர்வு எனவே இந்த விஷயங்களில் சிலவற்றை நீங்கள் உண்மையில் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பல முறை பகுப்பாய்வு சிக்கல் ஒப்பீட்டளவில் எளிதானது ஆனால் வடிவமைப்பு சிக்கல் என்பது சில சவால்கள் இருக்கும் இடமாகும் பெற்பக்ட் வேல்யு என்ன வேல்யு என்பதை நீங்கள் உண்மையில் சிந்திக்க வேண்டும் எனவே இங்கே நான் உங்களை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் எனவே இது ஒரு சிறந்த விருப்பமாகும் இவை ஏன் சிறந்த வழி என்பதை பின்னர் காண்பிக்கும் எனவே இங்கே நாம் இதை 60 Ω ஆக எடுத்துள்ளோம் அது Z01 60√2 ஐக் கொடுக்கும் அது 84 Ω க்கு சமமாக இருக்கும் எனவே இங்கே பார்ப்போம் எனவே இது 100 Ωஆக இருந்தது எனவே 100 இலிருந்து நாங்கள் 84 க்குச் சென்றோம் பின்னர் 60 க்குச் சென்றோம் பின்னர் 50 க்குச் சென்றோம் எனவே இதன் பொருள் 100 இல் இருந்து இரண்டு படிகளில் 100 முதல் 50 வரை நகர்கிறோம் 84 ஐப் பயன்படுத்துகிறோம் பின்னர் 84 இல் இருந்து 60 ஐப் பயன்படுத்துகிறோம் பின்னர் நாங்கள் 50 Ω க்குச் சென்றோம் இப்போது இதை 100 ஆக மட்டுமே எடுத்திருந்தால் இது 100 ஆக இருக்கும் இது 100 ஆக இருக்கும் இப்போது இது இந்த குறிப்பிட்ட வழக்கில் இருந்து கணக்கிடப் போகிறது எனவே இது 70 7 ஆக இருக்கும் எனவே உண்மையில் நான் இங்கே 100 ஐப் பயன்படுத்தினால் நாங்கள் உண்மையில் இரண்டு ஸெக்ஸன் குஆர்டெர் வேவ்களின் நன்மைகளைப் பயன்படுத்தவில்லை 100 இங்கே 100 இங்கே அதாவது இந்த குறிப்பிட்ட விஷயம் எதுவும் செய்யவில்லை எனவே நாம் உண்மையில் பேசுவது ஒரு குஆர்டெர் வேவ் மட்டுமே அதன் பயனுள்ள வேலையைச் செய்து வருகிறது இப்போது இதை இங்கே 10 Ω க்கும் 14 Ω க்கும் மேலாகச் சொன்னால் இதை எடுத்துக் கொண்டால் 100 ல் இருந்து நாம் 14 க்குப் போகிறோம் பின்னர் 10 க்கு வந்து 50 ஐப் பெறுகிறோம் என்று சொல்லலாம் இப்போது அது மீண்டும் மிகவும் இல்லை நல்ல யோசனை ஏனென்றால் எங்களைப் பற்றி ஒரு விஷயத்தைச் சொல்வோம் 100 முதல் 50 சரி என்று சொல்லட்டும் எனவே அது எங்கள் படி எனவே 100 க்கு இடையில் எப்போதும் சிறந்தது நீங்கள் இடையில் அடியெடுத்து வைக்கவும் இடையில் செல்லவும் ஒரு புள்ளியில் இருந்து ஒரு புள்ளிக்கு நாம் செல்ல விரும்பும் இந்த வழியில் சிந்தியுங்கள் நீங்கள் பொதுவாக என்ன செய்கிறீர்கள் ஸார்ட் பாதையை பயன்படுத்த விரும்புகிறோம் நீங்கள் இங்கிருந்து 100 க்கு செல்ல விரும்புவது 100 செல்ல 120 ஆக இருக்கலாம் பின்னர் 150 ஆக இருக்கலாம் பின்னர் 50 க்கு திரும்பி வருவது நல்ல யோசனையல்ல இதேபோல் 100 இலிருந்து 10 க்குச் செல்வது நல்லதல்ல பின்னர் நீங்கள் 14 க்கு வருவீர்கள் அல்லது 50 க்கு வருவீர்கள் எனவே படிப்படியான செயல்முறைக்கு செல்ல முயற்சிக்கவும் எனவே உண்மையில் நீங்கள் செய்ய வேண்டியது வேறு விஷயங்களும் உள்ளன என்பதை நீங்கள் உண்மையில் சொல்லலாம் நாம் ஒரு டேப்பர்ட் லைன்யைப் பயன்படுத்தலாம் இது இங்கே 100 Ω க்கு மேல் இம்பெடன்ஸ் மற்றும் 50 Ω இம்பெடன்ஸ் ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் எனவே நீங்கள் வெறுமனே ஒரு பயன்படுத்தலாம் டேப்பர்ட் லைன் எனவே டிரான்ஸ்மிஷன் லைன் வழக்கில் 50 Ω க்கு விவாதிக்கும்போது அகலம் அதிகமாக இருக்கும் 100 Ω க்கு அகலம் குறைவாக இருக்கும் எனவே நீங்கள் அகலத்தைச் செய்வது எல்லாம் நீங்கள் இங்கே ஒரு பெரிய அகலத்தை எடுத்து இதைத் தட்டச்சு செய்து இதை இங்கே தட்டவும் எனவே அது 100 ஆக இருக்கும் இது 50 ஆக இருக்கும் இப்போது நீங்கள் இப்போது அதே விஷயம் இது 100 Ω இங்கே 50 ஆக குறிக்கப்பட்டுள்ளது எனவே இங்குள்ள தோராயமான சராசரியை நீங்கள் இங்கு எடுக்க முயற்சித்தால் பின்னர் இங்கிருந்து இங்கிருந்து வரலாம் தோராயமான சராசரியை எடுக்க முயற்சித்தால் அது சுமார் 60 Ω ஆக இருக்கும் எனவே இப்போது நீங்கள் பல குஆர்டெர் வேவ் ஸெக்ஸன்களைப் பயன்படுத்தினால் என்ன நடக்கும் என்பதைக் காண்பிக்கிறேன் எனவே இந்த முடிவுகளை நான் இந்த குறிப்பிட்ட புத்தகத்திலிருந்து எடுத்துள்ளேன் குறிப்பு பக்க எண்ணையும் கொடுத்துள்ளேன் எனவே நாம் ஒரு குஆர்டெர் வேவ் ட்ரான்ஸ்போர்மர்யைப் பயன்படுத்தினால் இதுதான் இங்கு பயன்படுத்தப்படுகிறது எனவே நீங்கள் ஒரு குஆர்டெர் வேவ் ட்ரான்ஸ்போர்மர்யைப் பயன்படுத்தினால் நாங்கள் காட்டியதைப் பார்ப்போம் இது ப்ரீக்குவெண்ஸி ரேஸியோ f f0 இது 1 3 இது 53 ஆகும் எனவே இதன் விகிதத்தை நீங்கள் உண்மையில் எடுத்துக் கொண்டால் அதாவது இந்த குறிப்பிட்ட பேண்ட்வித்யை என்னால் அடைய முடிந்தால் இது 5 முதல் 1 பேண்ட்வித் மற்றும் இந்த நோர்மலிஸிட் விஷயத்தின் நன்மை என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட குஆர்டெர் வேவ் ட்ரான்ஸ்போர்மர்யை 1 ஜிகாஹெர்ட்ஸ் அல்லது 100 மெகா ஹெர்ட்ஸ் அல்லது 500 மெகா ஹெர்ட்ஸ் அல்லது 3 ஜிகாஹெர்ட்ஸில் வடிவமைக்க முடியும் நீங்கள் விரும்பிய ப்ரீக்குவெண்ஸி எதுவாக இருந்தாலும் இந்த கருத்து செல்லுபடியாகும் எனவே இங்கே நாம் வைத்திருப்பது முதலில் ஒரு குஆர்டெர் வேவ் ட்ரான்ஸ்போர்மர்யின் ரெஸ்பான்ஸைப் பார்ப்போம் இப்போது இந்த புள்ளியிடப்பட்ட கோட்டை இங்கே வரைந்துள்ளேன் இந்த புள்ளியிடப்பட்ட வரி ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் Γ 0 1 உடன் ஒத்துள்ளது எனவே ரெபிளேக்டெட் பவர் 1 மட்டுமே இருக்கும் எனவே இதன் பொருள் இங்கே இந்த குறிப்பாக வழக்கு 1 பவர் ரெபிளேக்டெட் முடியும் என்பதை நாங்கள் அனுமதிக்கிறோம் ஆனால் 99 பவர் லோடுக்கு கடத்தப்படும் எனவே இந்த குறிப்பிட்ட வழக்கில் n க்கு 1 க்கு சமமாக இருந்தால் இது பேண்ட்வித்யாக இருக்கும் இது ரெபிளெக்டாகும் பவர் 1 சதவீதத்திற்கும் குறைவாக இருக்கும் எனவே நீங்கள் இங்கிருந்து இங்கிருந்து ஒரு கோட்டை வரையலாம் மேலும் இந்த பேண்ட்வித் சிறியதாக இருக்கும் என்பதை நீங்கள் காணலாம் நாம் 2 க்கு சமமாக n ஐ எடுத்துக் கொண்டால் முந்தைய கால ஸ்லைடில் இரண்டு குஆர்டெர் வேவ் ட்ரான்ஸ்போர்மர் நான் உங்களுக்குக் காட்டினேன் எனவே நீங்கள் இரண்டு குஆர்டெர் வேவ் ட்ரான்ஸ்போர்மர்யைப் பயன்படுத்தினால் இது பதிலாக இருக்கும் இப்போது பேண்ட்வித் நிச்சயமாக மிகப் பெரியதாக இருப்பதை நீங்கள் காணலாம் இப்போது 2 ஐப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக நீங்கள் 3 ஐப் பயன்படுத்தினால் இது ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் நீங்கள் 4 குஆர்டெர் வேவ் ட்ரான்ஸ்போர்மர்யைப் பயன்படுத்தினால் பெறப்பட்ட பேண்ட்வித் அனைத்தும் மிக அதிகமாக இருக்கும் என்பதைக் காணலாம் 53¿¿இது 1 ஆக இருக்கும் 5 ரேஸியோ எனவே இந்த பேண்ட்வித் 1 ஜிகாஹெர்ட்ஸ் முதல் 5 ஜிகாஹெர்ட்ஸ் வரை இருக்கலாம் அல்லது 100 மெகா ஹெர்ட்ஸ் முதல் 500 மெகா ஹெர்ட்ஸ் வரை என்று சொல்லலாம் உண்மையில் ஒரு காலத்தில் எங்களுக்கு ஒரு பிராட்பேண்ட் தேவை இருந்தது எனவே நான் 10 குஆர்டெர் வேவ் ட்ரான்ஸ்போர்மர்க்கு சமமான n ஐ வடிவமைத்தேன் இப்போது உண்மையில் மக்கள் சிந்திக்கத் தொடங்குகிறார்கள் நாங்கள் பல குஆர்டெர் வேவ் ட்ரான்ஸ்போர்மர்களைப் பயன்படுத்தினால் எனது ஒட்டுமொத்த நீளம் அதிகரிக்கிறது உண்மையில் இது உண்மையில் பேசுவதில்லை ஏனென்றால் இந்த குஆர்டெர் வேவ் ட்ரான்ஸ்போர்மர்கள் நீங்கள் விஷயத்தைச் சேர்க்கும்போது உங்கள் மைய ப்ரீக்குவெண்ஸிணும் மாறுகிறது எனவே அந்த குறிப்பிட்ட ப்ரீக்குவெண்ஸி அது மிகப் பெரியதாக இருக்கும் என்பது உண்மையில் இல்லை நான் குறிப்பிட்டுள்ளபடி டேப்பர்ட் லைன்க்கு நீங்கள் ʎ 2 பற்றி ஒரு நீளம் எடுத்துக் கொண்டால் அது மிகப் பெரிய பேண்ட்வித்யில் பொருந்தக்கூடிய இம்பெடன்ஸ்க்கான நல்ல வேலையைச் செய்யும் இருப்பினும் சிறந்த தீர்வையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மிகச் சிறந்த தீர்வு என்னவென்றால் இந்த பகுதியிலிருந்து 50 Ω முதல் 100 Ω என்று சொல்லலாம் இது டேப்பர்ட் லைன் பயன்படுத்துவதற்குப் பதிலாக நீங்கள் இது போன்ற எஸ்பொனென்ஸியல் லைன் பயன்படுத்தினால் எனவே இது எங்களுக்கு மிகப்பெரிய பேண்ட்வித்யைத் தரும் ஒரு அதிவேக மாறுபாடாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அதிவேகக் கோட்டின் நீளம் குறைந்த ப்ரீக்குவெண்ஸி λ 2 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் எனவே இது மிக குறைந்த ப்ரீக்குவெண்ஸி இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் உண்மையில் மிகவும் பிராட்பேண்ட் இம்பெடன்ஸ் பொருத்தத்தை வடிவமைக்க முடியும் இப்போது நிச்சயமாக இந்த பொருத்தம் நாம் குறிப்பிட்டுள்ளபடி ரியல் இம்பெடன்ஸ்க்கு மட்டுமே நல்லது ஆனால் இம்பெடன்ஸ் ஒரு காம்ப்லெஸ் எண்ணாகவும்mஇருக்கக்கூடும் காம்ப்லெஸ் எண்ணாகவும் கணக்கீடுகள் கொஞ்சம் அதிகமாக ஈடுபடுகின்றன எனவே முழு காரியத்தையும் செய்ய ஒரு க்ராபிகள் முறை உள்ளது அது என்னவென்று பார்ப்போம் எனவே ஒருவர் உண்மையில் ஸ்மித் விளக்கப்படத்தைப் பயன்படுத்தலாம் இப்போது ஸ்மித் விளக்கப்படம் இம்பெடன்ஸ் அட்மிட்டன்ஸ் ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் மற்றும் VSWR உங்களில் பலர் எலெக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்கள் அல்லது வேறு ஏதேனும் ஒரு பாடத்திட்டத்தில் ஸ்மித் விளக்கப்படத்தைப் படித்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆனால் இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் ஸ்மித் விளக்கப்படத்தை நாங்கள் பெரிதும் பயன்படுத்தப் போகிறோம் எனவே ஸ்மித் விளக்கப்படத்தின் சுருக்கமான கண்ணோட்டத்தை கொஞ்சம் தருகிறேன் எனவே இது ஸ்மித் விளக்கப்படம் என்று சொல்லலாம் இந்த ஸ்மித் விளக்கப்படத்தில் இந்த வரிகள் பல்வேறு இருப்பதைக் காணலாம் எனவே இந்த கிடைமட்ட கோட்டை முதலில் பார்ப்போம் இங்கே என்ன எழுதப்பட்டுள்ளது எனவே இது 0 0 5 1 2 5 மற்றும் இது இண்பிநிடி ஆகிறது எனவே நீங்கள் இதை ஒரு ரியல் ஆக்ஸிஸாக உண்மையில் சிந்திக்கலாம் எனவே முதலில் இம்பெடன்ஸ் பற்றி மட்டுமே பேசுவேன் பின்னர் வேறு விஷயங்களைப் பற்றி பேசுவோம் எனவே இந்த பகுதியை இங்கே பார்க்கும்போது இதை ஒரு ரியல் ஆக்ஸிஸாக சிந்தியுங்கள் இப்போது உங்களில் பெரும்பாலோர் தெரிந்திருக்கிறோம் நாங்கள் ரியல் மற்றும் இமேஜினரி புளொட்த்திட்டத்தை உருவாக்க விரும்பினால் பொதுவாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் ஒரு ரியல் கோட்டை வரைகிறீர்கள் நீங்கள் ஒரு இமேஜினரி ஆக்ஸிஸாக இருக்கும் செங்குத்து கோட்டை வரைகிறீர்கள் எனவே இங்கே ரியல் அச்சு நீங்கள் செய்யும் கிடைமட்ட கோட்டிற்கு மிகவும் ஒத்திருக்கிறது தவிர இப்போது நெகடிவ் R பற்றி யோசிக்க வேண்டாம் இந்த ஸ்மித் விளக்கப்படம் நெகடிவ் R வேல்யுக்கு எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன் ஆனால் இங்கே அது மட்டுமே பொசிட்டிவ் R வேல்யு ஆனால் இது 0 முதல் 1 வரை இருப்பதையும் இங்கே காணலாம் உண்மையில் இது என்ன இந்த முழு ஸ்மித் விளக்கப்படமும் நோர்மலிஸிட் புளொட் எனவே எடுத்துக்காட்டாக லோடு இம்பெடன்ஸ் 100 என்று வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் கேரக்டரிஸ்டிக் இம்பெடன்ஸ் தொடர்பாக நீங்கள் இயல்பாக்குகிறீர்கள் என்று சொல்லலாம் 50 என்று சொல்லலாம் பின்னர் லோடு இம்பெடன்ஸ் கேரக்டரிஸ்டிக் இம்பெடன்ஸ் வகுக்கப்படுகிறது 10050 2 லோடு என்றால் இம்பெடன்ஸ் 10 Ω எனவே 1050 0 எனவே 0 2 இங்கே எங்காவது இருக்கும் சரி எனவே இப்போது இது ரியல் இம்பெடன்ஸ்க்காக நீங்கள் சொல்லக்கூடிய புளொட் எனவே இம்பெடன்ஸ் தூண்டக்கூடிய அல்லது கெபாசிடண்ஸ் கொண்ட பகுதியைக் கொண்டிருந்தால் என்ன ஆகும் எனவே மேலே உள்ள பகுதி அடிப்படையில் பொசிட்டிவ்யான பகுதிக்கு கீழ் பகுதி நெகடிவ் வேல்யுக்கு எனவே நீங்கள் மீண்டும் நினைவு கூர்ந்தால் இதுதான் ரியல் மற்றும் இமேஜினரிது எனவே இமேஜினரி கூட நாம் பொதுவாக பொசிட்டிவ் எண்களை மேலே மற்றும் நெகடிவ் எண்களை கீழே வைக்கிறோம் சாதாரண கார்ட்டீசியன் அல்லது x y கோஆர்டினேட்ஸ்களில் உள்ள ஒரே வித்தியாசம் அனைத்து இமேஜினரி 9imaginary எண்களும் செங்குத்தாக மேலே அல்லது செங்குத்தாக கீழே செல்கின்றன இங்கே இந்த விஷயங்கள் வட்ட பாணியில் செல்கின்றன எனவே இங்கே என்ன இருக்கிறது என்பதை இப்போது பார்ப்போம் எனவே இந்த 0 0 5 1 மற்றும் பலவற்றோடு செல்வோம் பின்னர் இந்த எண்ணை இங்கே 0 2 ஐக் காணலாம் உண்மையில் இது காண்பிக்கப்படாத பெரிய வட்டத்தின் ஒரு பகுதி இது இங்கே வரை மட்டுமே காட்டப்பட்டுள்ளது எனவே நீங்கள் அதை ஒரு பெரிய வட்டத்தின் ஆர்க் என்று அழைக்கலாம் எனவே இந்த முழு வரியிலும் இமேஜினரி பகுதி 0 2 ஆக உள்ளது மீண்டும் இவை நோர்மலிஸிட் வேல்யு இந்த முழு விஷயத்திலும் இது 0 5 ஆகும் இதனுடன் இது 1 ஆகும் எனவே இது பிளஸ் பகுதி இங்கே நெகடிவ் பகுதி எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இது 0 2 இது 0 5 ஆக இருக்கும் இது 1 இது 2 இந்த மற்ற வட்டங்களையும் இங்கே காண்கிறீர்கள் எனவே இவை Z க்கான நிலையான R வட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இது Y க்கு நிலையான G வட்டமாக இருக்கலாம் ஆனால் முதலில் Z இல் மட்டுமே கவனம் செலுத்துவோம் எனவே இவை நிலையான R வட்டங்கள் என்பதை நீங்கள் காணலாம் அதனுடைய பொருள் என்ன எனவே இந்த புள்ளியை அல்லது இந்த புள்ளியை அல்லது இந்த ஒரு அல்லது இங்கே எல்லா இடங்களிலும் பார்த்தால் R இன் வேல்யு 0 1 ஆக இருக்கும் இதை இங்கே 0 5 இல் பார்த்தால் நீங்கள் இதனுடன் அல்லது இதனுடன் நகர்ந்தால் ரியல் வேல்யு எப்போதும் 0 5 ஆக இருக்கும் இவை இங்கே அல்லது இங்கே நீங்கள் காணக்கூடிய நிலையான x ஆகும் எனவே இம்பெடன்ஸ்க்கு அது நிலையான x ஆக இருக்கும் நிச்சயமாக இங்கே x பொசிட்டிவ் இங்கே x நெகடிவ் எனவே இது பொது ஸ்மித் விளக்கப்படம் எனவே இப்போது ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் எங்கே என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் எனவே இது இன்னும் ஒரு முறை மீண்டும் செய்ய எனவே இவை அனைத்தும் ரியல் பொசிட்டிவ் வேல்யு காண்பிக்கும் இவை அனைத்தும் இமேஜினரி பொசிட்டிவ் வேல்யு இவை அனைத்தும் இமேஜினரி நெகடிவ் வேல்யு மற்றும் Z க்கு இது 0 எனவே 0 Z 0 க்கு சமமானது ஸார்ட் சர்க்யுட்வட்டத்தையும் இண்பிநிடிக்கு சமமான Z இண்பிநிடியையும் குறிக்கிறது இப்போது நாம் மீண்டும் Z பகுதியைப் பற்றி பேசினால் எனவே இந்த பொசிட்டிவ் எண்கள் அனைத்தும் உண்மையில் இண்டக்டர் வேல்யுகளைக் குறிக்கும் மேலும் இந்த நெகடிவ் வேல்யுகள் அனைத்தும் கெபாசிடண்ஸ் வேல்யுகளைக் குறிக்கும் எனவே இவற்றின் உதாரணங்களை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்வோம் நாம் இப்போது Y ஐ புளொட் செய்ய விரும்புகிறோம் எனவே மீண்டும் இந்த எண்கள் அப்படியே இருக்கின்றன முக்கியத்துவம் மட்டுமே மாறுகிறது அதாவது Y என்பது 0 க்கு சமம் ஆனால் Y 0 க்கு சமம் இப்போது ஓபன் சர்க்யுட் அல்ல ஸார்ட் சர்க்யுட் அல்ல Z ஐ 0 க்கு சமம் மற்றும் இது Y என்பது இண்பிநிடிக்கு சமம் எனவே இண்பிநிடிக்கு சமமான Y என்பது ஸார்ட் சர்க்யுட்வட்டத்தைக் குறிக்கும் எனவே இங்கே எழுதப்பட்ட எண்கள் அப்படியே இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய விளக்கம் எனவே இங்கே இங்கே அதே விஷயம் பொசிட்டிவ்யானது பொசிட்டிவ் Y என்றால் அது கெபாசிடண்ஸ் மற்றும் நெகடிவ் Y என்பது இண்டக்டர் என்று பொருள் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நினைவில் கொள்க இப்போது ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் எங்கே என்று பார்ப்போம் இப்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இதற்குக் கீழே ஒரு வரி இங்கே காட்டப்பட்டுள்ளது உண்மையில் இந்த குறிப்பிட்ட கிடைமட்ட கோடு உண்மையில் 0 புள்ளிக்கு சமமான ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் என்றும் இது 1 க்கு சமமான ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் என்றும் காட்டப்பட்டுள்ளது மேலும் இந்த ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் எதையும் மாறுபடும் எனவே இது 0 என்று வைத்துக்கொள்வோம் அது 0 5 ஆக இருக்கும் இது 0 9 மற்றும் பலவற்றைக் கூறுகிறேன் எனவே இங்கே 0 க்கு சமமான ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் மற்றும் நீங்கள் கூட தொடர்புபடுத்தலாம் ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் எஸ்பிரஸின் என்ன ஜின் என்றால் என்ன இங்கே Zin Z0 எனவே இதன் பொருள் ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் 0 மற்றும் இங்கே இது ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் 1 மற்றும் இந்த ஆங்கிள் விஷயம் ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்டின் ஆங்கிள் கொடுக்கும் புள்ளி இங்கே இருந்தால் அது ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் 1 என்று வைத்துக்கொள்வோம் அது இங்கே எங்காவது இருந்தால் ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் மதிப்பை இங்கிருந்து அளவிட முடியும் ஆனால் இப்போது ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் என்றால் நினைக்கிறேன் இங்கே எங்கோ இருக்கிறது எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் உண்மையில் இது போன்ற ஒரு கோட்டை வரைந்து இந்த குறிப்பிட்ட ஆங்கிள் அளவிடுகிறீர்கள் அது ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்டின் ஆங்கிள் கொடுக்கும் இப்போது VSWR எங்கே உண்மையில் VSWR இந்த எண்கள் எதுவாக இருந்தாலும் அது 1 என்று வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் VSWR 1 ஆக இருக்கும் இந்த கட்டத்தில் VSWR 2 ஆக இருக்கும் இங்கே VSWR 5 இந்த எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாகப் பார்க்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் எனவே இங்கே இன்புட் இம்பெடன்ஸ் ZA 20 j 30Ωஆல் வழங்கப்படுகிறது மேலும் தேவையான அளவுருக்கள் ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் மற்றும் VSWR ஆகியவற்றைக் கணக்கிட விரும்புகிறோம் நிச்சயமாக நாம் வழக்கமான விஷயத்தைப் பயன்படுத்தலாம் அதாவது ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட்த்திற்கு இந்த குறிப்பிட்ட போர்முலாவை பயன்படுத்தலாம் எனவே ZA 20 j 30 Ω மற்றும் Z0 50 Ω இந்த மதிப்பை நாங்கள் இங்கு மாற்றுகிறோம் இந்த காம்ப்லெஸ் எண்களைத் தீர்க்கிறோம் இங்கிருந்து ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் என்ன என்பதைக் கணக்கிடலாம் அது 0 56 ஆங்கிள் 1120 ஆக வெளிவருகிறது இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டால் வழங்கப்பட்ட VSWR மதிப்பை இங்கிருந்து நாம் கணக்கிடலாம் எனவே நமக்கு என்ன தேவை 56 ஆக இருக்கும் ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்டின் அளவு மட்டுமே நமக்குத் தேவை எனவே நீங்கள் 0 56 மற்றும் இங்கே வைக்கிறீர்கள் அது எங்களுக்கு VSWR 3 55 இன் வேல்யு கொடுக்கும் எனவே நீங்கள் கணக்கீடு செய்யக்கூடிய வழி இது இப்போது ஸ்மித் விளக்கப்படத்தைப் பயன்படுத்தி அல்லது க்ராபிகள் வழி பயன்படுத்தி கணக்கீட்டை எவ்வாறு செய்வது என்று உங்களுக்குத் தெரிவிக்கும் எனவே இங்கே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இந்த குறிப்பிட்ட இம்பெடன்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் முதல் படி இயல்பாக்கப்படும் எனவே இந்த இம்பெடன்ஸை நாங்கள் இயல்பாக்கினோம் எனவே 20 j 30 50 இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தை ஸ்மித் விளக்கப்படத்தில் திட்டமிட வேண்டும் எனவே நீங்கள் படிப்படியாக என்ன செய்கிறீர்கள் முதலில் ரியல் பகுதியை 0 4 என்று பாருங்கள் எனவே இந்த ஸ்மித் விளக்கப்படத்தில் நீங்கள் இங்கிருந்து 0 ஐப் பார்க்கிறீர்கள் பின்னர் அது 1 என்று உங்களுக்குத் தெரியும் அது இண்பிநிடி என்று உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் 0 4 புள்ளியைக் கண்டுபிடிப்பீர்கள் பின்னர் நீங்கள் மற்ற பகுதியைக் கண்டுபிடிப்பீர்கள் மற்ற பகுதி இமேஜினரி பிளஸ் ஆகும் எனவே பிளஸ் நாம் மேலே செல்ல வேண்டும் அது பிரிக்கப்பட்டிருந்தால் நாங்கள் கீழ்நோக்கி செல்ல வேண்டும் பிறகு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் j 0 6 ஐக் கண்டுபிடிப்பீர்கள் எனவே இங்கிருந்து நீங்கள் உண்மையில் நகர்கிறீர்கள் பின்னர் 0 4 இலிருந்து நீங்கள் நகர்கிறீர்கள் இவை நிலையான ரியாக்டிவ் வட்டம் என்பதை நீங்கள் காணக்கூடிய ஒரு இடத்தில் நிறுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் 0 6 என்ற இடத்தில் நிறுத்த வேண்டும் இப்போது இங்கே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இப்போது நீங்கள் ஒரு வட்டத்தை வரையலாம் எனவே நீங்கள் இங்கே வட்டத்தை வரையும்போது ரியல் ஆக்ஸிஸ் கடக்கும் இந்த வேல்யு எது என்பதை நீங்கள் காண முடியும் இதன் வேல்யு நேரடியாக உங்களுக்கு VSWR மதிப்பை 3 55 ஆகக் கொடுக்கும் இப்போது இங்கிருந்து நீங்கள் கோட்டை வரையலாம் மற்றும் ஆக்ஸிஸ் 0 முதல் 1 வரை இருக்கும் அது 1120 ஆக இருக்கும் மேலும் இந்த ஆங்கிள் இங்கே இந்த குறிப்பிட்ட ஆங்கிள்கு சமமாக இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் மற்றும் VSWR ஆகியவற்றைக் கணக்கிட இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று இந்த எஸ்பிரஸின்களை பயன்படுத்தி நீங்கள் கணக்கிட முடியும் மற்றொன்று நீங்கள் ஸ்மித் விளக்கப்படத்தைப் பயன்படுத்தலாம் மற்றும் இந்த வேல்யுகளைத் திட்டமிடலாம் மற்றும் ரெபிலெக்ஷன் கோஏபிசிஎன்ட் மற்றும் VSWR ஆகியவற்றைக் கணக்கிட வரைகலை வழியைப் பயன்படுத்தலாம் அடுத்த சொற்பொழிவில் அதிக வழக்குகளை எடுப்போம் எனவே மிக்க நன்றி அடுத்த முறை உங்களைப் பார்ப்போம் பை